இன்ஜினியரிங் மெட்ரோலஜி என்ற பாடத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் மெட்ரோலஜியில் ஸ்டாடிஸ்டிக்ஸ் அதாவது அளவியல் புள்ளி விவரங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்தப் பகுதியில் புள்ளிவிவரங்களின் சில அடிப்படையான கருத்துக்கள் பற்றியும் இந்த பாடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் கருத்துக்கள் பற்றியும் பார்க்கப் போகிறோம் புள்ளிவிவரங்களின் அடிப்படை கருத்துக்கள் குறிப்பாக மெட்ரோலஜியில் தெளிவாக புரியும் வகையில் இந்த பாடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இவைகளைப் பற்றி விளக்கமாக பகுப்பாய்வு செய்து பார்க்கலாம் ஏற்கனவே கூறியது போல் விளக்கமான பகுப்பாய்வு என்பது டேட்டாக்களை பற்றி விளக்கமாக வரையறுத்தல் அல்லது அந்த டேட்டாவை சரியான முறையில் கொடுத்தல் என்பதாகும் இந்த டேட்டாவை கருவிகளின் மூலம் எடுக்கப்பட்ட அப்சர்வேஷன் என்று சொல்லலாம் அதை ஏதோ ஒரு முறையில் விளக்க வேண்டும் அதனுடைய சராசரியை கண்டு பிடித்து அந்த சராசரி எந்த வகையில் வருகிறது என சொல்ல வேண்டும் இதற்கு பெயர் மையப்போக்கு அதன்பின் திட்டவிலக்கம் அதாவது சிதறல் உள்ளது டேட்டா பரவல் என்றால் என்ன அதாவது டேட்டா சிதறல் பின்னர் டேட்டாவின் நிலை என்றால் என்ன மேலும் மீடியன் டேட்டாவின் நிலை இந்த டேட்டா எங்கு அமைகிறது என்பது பற்றியும் பார்க்கலாம் அதாவது நாம் எடுத்த அப்சர்வேஷன் நம்மிடமுள்ள அந்த மொத்த டேட்டா தொகுப்பில் எங்கு அமைகிறது என்று பார்க்கலாம் பின்னர் டேட்டா காட்சிப்படுத்துதல் அதாவது டேட்டாவை எவ்வாறு வரைபட மூலமாக குறிப்பிடுவது பற்றி பார்ப்போம் விளக்கமான பகுப்பாய்வு இன்னும் குறிப்பாக சொல்வதென்றால் விளக்க புள்ளிவிவரம் என்பதிலிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த விளக்க புள்ளிவிவரம் என்பதில் 4 பகுதிகள் உள்ளன அவை 1 மையப்போக்கு சென்ட்ரல் டெண்டன்ஸி மையப்போக்கு என்பது டேட்டாவின் மதிப்பை குறிப்பிடுவது அது வெறும் மதிப்பு கூட அல்ல அந்த மொத்த டேட்டாவில் அதிகாரம் செலுத்தும் மதிப்பு அந்த மதிப்பு சரியான மதிப்புக்கு மிக அருகில் இருக்கும் ஆனால் அது இருக்கிறதா அல்லது இல்லையா என்று சொல்ல வேண்டும் அது மற்றும் ஒரு கேள்வி அது எரர் என்பதை பயன்படுத்தும்போது நாம் பார்க்கலாம் ஆனால் அந்த மதிப்பு உண்மையில் சரியான மதிப்புக்கு மிக அருகில் இருக்க வேண்டும் மையப் போக்கின் அளவு ஒரு மைய மதிப்பை சுற்றி இருக்கும் ஒரு டேட்டா கூட்டத்தினை பற்றி விளக்கும் ஒரு ஒற்றை மதிப்பு ஆகும் வேறொரு விதமாக சொல்வதானால் டேட்டா குழுவின் மையத்தை விளக்கும் ஒரு வழியாகும் அடுத்து வருவது சிதறல் அதாவது டேட்டா எப்படி பரவியுள்ளது அதன்பின்பு டேட்டாவின் நிலை அதாவது வேறு சில புள்ளிகளை பொறுத்து உள்ள நிலை இந்த மொத்த டேட்டாவில் நம்முடைய டேட்டா நாம் எடுத்த மற்ற டேட்டாக்களை பொறுத்து எங்கு அமைந்துள்ளது என்பதை குறிப்பதாகும் ஆகவே இது மற்ற டேட்டாவில் ஒப்பீட்டில் உள்ளது இதை டேட்டா புள்ளிகள் என்று அழைக்கலாம் அடுத்து வருவது டேட்டா காட்சிப்படுத்துதல் அது டேட்டாவை வரைபடம் மூலம் குறிப்பது அது வரைபடம் ஆகவோ அல்லது அட்டவணை வடிவமாகவும் இருக்கலாம் நாம் டேட்டாவை வழங்கும்போது ஒரு ரிப்போர்ட் எழுதும்போது நாம் எழுதும் முடிவுரை அல்லது முடிவுகள் என்பது வேறு விஷயம் அது பரிந்துரைக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் விளக்கமான விவரங்களில் டேட்டாவை சரியான முறையில் வழங்க வேண்டும் அதற்கு எந்த வகையான படத்தை பயன்படுத்த வேண்டும் இது டேட்டாவை வரைபட மூலமாக விளக்குவதில் மிக முக்கியமானது மையப்போக்கு என்பதிலிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த மையப் போக்கில் 4 வகையான அளவுகள் உள்ளன அவை 1 சராசரி அதாவது மீன் 2 இடையம் அதாவது மீடியன் 3 முகடு அதாவது மோடு 4 இடை வரிசை அதாவது மிட்ரேஞ்ச் பெரும்பாலோருக்கு சராசரி என்றால் என்னவென்று தெரியும் இதை அவரேஜ் மீன் average mean என்று அடிக்கடி கூறுவதுண்டு இது டேட்டா அடையவேண்டிய ஒரு பொதுவான மதிப்பு இந்த மதிப்பு எண்களின் கூட்டு சராசரி ஆகும் இதை பொதுவாக X என்று குறிக்கப்படுகிறது டேட்டாக்களின் மதிப்பு xij என்று இருந்தால் இவை டேட்டா புள்ளிகள் இதை அவரேஜ் அல்லது மீன் என்று அழைக்கலாம் இந்த மதிப்பு உண்மையில் நாம் பெறும் மதிப்புகளின் சராசரி தரம் அவரேஜ் கிரேட் இது ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்புறத்தில் ஒரு நகரத்தில் அதிகமான மற்றும் குறைவான வெப்பநிலை இருக்கும் பொழுது ஒரு நாளில் அதனுடைய சராசரி வெப்பநிலை அல்லது ஒரு மாதத்தில் அதனுடைய சராசரி வெப்பநிலை என்று சொல்வது போல் ஆகும் எண்களின் கூட்டுச்சராசரி Arithmetic Mean X Σxijn இந்த சராசரியை போன்று மீடியன் என்று உள்ளது மீடியன் என்பது நடுவில் உள்ள மதிப்பு இந்த மீடியன் தொடர்ச்சியான டேட்டாவில் உள்ளது நம்மிடம் பல மதிப்புகள் கொண்ட ஒரு தொகுதி உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் அதனுடைய சராசரி காண எல்லா மதிப்புகளையும் கூட்டி அதனை மதிப்புகளின் எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும் இதை மீன் என்று சொல்கிறோம் மீடியன் என்பது அந்த மதிப்புகளில் மொத்தத்தில் உள்ள மதிப்பு இது சராசரிக்கு இடது புறமாகவோ அல்லது வலது புறமாகவோ அமையலாம் அதைப் பற்றி பார்க்கலாம் சாதாரண பரவல் அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றியும் அதில் உள்ள கோணல் அதாவது ஸ்க்யூநிஸ பற்றியும் பார்க்கலாம் இந்த மீன் மீடியன் மோடு எவ்வாறு வித்தியாசமாக அமைந்துள்ளது என்பது பற்றியும் பார்க்கலாம் மீடியன் என்பது மைய மதிப்பு அதாவது நடுவில் உள்ள மதிப்பு அதாவது டேட்டாவை ஏறுவரிசையில் அல்லது ஏதோ ஒரு வரிசையில் அமைத்து அதனுடைய நடுவில் வரும் ஒரு மதிப்பு இந்த வரிசை ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை என்று எதுவாகவும் இருக்கலாம் ஏனென்றால் மீடியன் என்கிற நடுவில் உள்ள மதிப்பு மாறாது ஆனால் ஏறுவரிசை என்பது நாம் பயன்படுத்தும் முதலாவது அளவுகோல் டேட்டா தொகுதி அல்லது மதிப்புகளின் எண்ணிக்கை ஒற்றைப்படையில் இருக்கும்போது நடுவில் உள்ள மதிப்பு மீடியன் என்பதாகும் ஆனால் இந்த டேட்டா தொகுதி இரட்டை படை எண்ணிக்கையில் இருக்கும்பொழுது நடுவில் வரும் இரண்டு மதிப்புகளுக்கு இடையிலான சராசரி மதிப்பு மீடியன் மதிப்பு ஆகும் Median n12th value n is odd n ஒற்றைப்படை எண்ணிக்கை Median n2th value n is even n இரட்டைப்படை எண்ணிக்கை இதில் நான் வெறும் கால்குலேஷன் மட்டுமே செய்துள்ளேன் இது உண்மையில் வெறும் அறிமுகம் மட்டுமே இந்த விரிவுரையின் நோக்கம் மீன் மீடியன் பற்றி மட்டும் சொல்வதில்லை எக்ஸெல் சீட்டை பயன்படுத்தி எவ்வாறு கால்குலேஷன் செய்வது இந்த கால்குலேஷன்களுக்கு கம்ப்யூட்டரை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி தெரிந்துகொள்ளலாம் பின்னர் அதை தரக்கட்டுப்பாட்டுக்கு அதாவது குவாலிட்டி கண்ட்ரோல் முன்னோக்கி கொண்டு செல்லலாம் அங்கு இதைப் பயன்படுத்தி x பார் சார்ட் R சார்ட் மற்றும் பிற சார்ட்களும் வரையலாம் இந்த மையப்போக்கு என்பதில் நாம் அடுத்து பார்க்கப்போவது முகடு அதாவது மோடு இது Mo என்று குறிக்கப்படுகிறது இது அதிகபட்சமான அல்லது மிகப்பெரியதான நிகழ்வெண் மதிப்பை குறிப்பிடுவதாகும் அதிகபட்சமான நிகழ்வெண் மதிப்பு என்பது ஒரு தனித்துவமான மதிப்பாக இருக்கலாம் அல்லது பல மதிப்புகளாக இருக்கலாம் இதற்கு 10 டேட்டா கொண்டதை எடுத்துக்கொள்வோம் இதனுடைய மதிப்புகள் 5 முதல் 8க்குள் என்று வைத்துக்கொள்வோம் அதில் 6 என்கிற எண் 3 தடவை மீண்டும் மீண்டும் வருகிறது மற்ற எண்கள் அப்படி வரவில்லை அந்த 6 என்கிற எண் எத்தனை தடவை மீண்டும் வருகிறதோ அதை மோடு என்று கூறப்படுகிறது அதே நேரம் 6 என்கிற எண் 3 தடவையும் 7 என்கிற எண் 3 தடவையும் வருமானால் அதில் 2 மோடுகள் உள்ளன ஆனால் 672 6 5 என்பதை மோடு என்று சொல்லக்கூடாது எனவே மோடு என்பது அதிகபட்சமான நிகழ்வெண் மதிப்பு ஆகும் அடுத்து நாம் பார்க்கப் போவது இடை வரிசை அதாவது மிட்ரேஞ்ச் மிட்ரேஞ்ச் என்பது அதிகபட்ச மதிப்புக்கும் குறைந்தபட்ச மதிப்புக்கும் இடையில் உள்ள மதிப்பாகும் உதாரணத்திற்கு 5 முதல் 8 வரையிலான 10 மதிப்புகளை எடுத்துக்கொண்டால் அதில் அதிகபட்ச மதிப்பு 8 மற்றும் குறைந்தபட்ச மதிப்பு 5 இதனுடைய மிட்ரேஞ்ச் இவ்வாறு கணக்கிடப்படுகிறது Midrange Highest value Lowest valuen 852 6 5 மையப் போக்கின் 4 அளவுகளை பற்றி பார்த்தோம் இவை நடுவிலுள்ள மதிப்பை அதாவது மிடில் வேல்யூ ஐ விளக்கும் 4 வித்தியாசமான முறைகளாகும் சிலவகையான டேட்டாக்களில் இவை அனைத்தும் ஒரே மதிப்பாகும் டேட்டாக்கள் மிகவும் சமச்சீராக இருக்குமானால் இந்த நான்கு மதிப்புகளும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் பொதுவாக இந்த மதிப்புகள் ஒவ்வொன்றும் வேறுபட்டது இந்த மீன் மீடியன் மற்றும் மோடு என்பதெல்லாம் எங்கே பயன்படுத்தப்படுகிறது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்பதில் இவை எல்லாம் பயன்படுகிறது மேலும் ஏற்கனவே நாம் படித்த நாமினல் ஆர்டினல் இன்டர்வெல் மற்றும் ரேஞ்ச் அளவுகோல்கள் nominal ordinal interval and range scales ஆகியவற்றில் இந்த மீன் மீடியன் மற்றும் மோடு என்பதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது நாமினல் ஸ்கேலில் இந்த மூன்றும் பயன்படுத்தப்படுவதில்லை ஆனால் ரேசியோ ஸ்கேலில் இந்த மூன்று மதிப்புகளும் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து வருவது டிஸ்பர்ஷன் அதாவது சிதரல் டிஸ்பர்ஷன் என்பது டேட்டா பரவலை குறிக்கிறது இந்த டேட்டா பரவலை மூன்று வகைகளில் காணலாம் 1 ரேஞ்ச் வரிசை 2 வேரீஅந்ஸ மாறுபாடு 3 ஸ்டாண்டர்டு டீவீஏசன் திட்டவிலக்கம் இப்போது இந்த ரேஞ்ச் வேரீஅந்ஸ ஸ்டாண்டர்டு டீவீஏசன் பற்றி பார்க்கலாம் இவை டேட்டா பரவலின் அளவிற்கு ஒரு எண் மதிப்பை கொடுக்கிறது டேட்டா பரவலுக்கு ஒரு எண் மதிப்பை கொடுக்கிறோம் முதலாவதாக பார்க்கப்போவது ரேஞ்ச் ரேஞ்ச் என்றால் என்ன ஒரு டேட்டாவில் அதிகபட்ச மதிப்பும் இருக்கும் குறைந்தபட்ச மதிப்பும் இருக்கும் இதில் ரேஞ்ச் என்பது இந்த இரண்டு மதிப்புக்கும் உள்ள சராசரி அல்லது நடுவில் உள்ள மதிப்பு என்பதாகும் R H - L இதில் R என்பது ரேஞ்ச் H என்பது அதிகபட்ச மதிப்பு L என்பது குறைந்தபட்ச மதிப்பு ரேஞ்ச் என்பது டிஸ்பர்ஷன்இன் எளிய அளவாகும் ரேஞ்ச் என்பதை R சார்ட்டில் வரையலாம் ஒரு துணைக் குழுவில் உள்ள முக்கியத்துவம் என்ன நம்மிடம் வித்தியாசமான மாதிரிகள் இருக்கும் ஒவ்வொரு மாதிரிக்கும் வித்தியாசமான அப்சர்வேஷன் இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு ஷாப்ட்இன் விட்டத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எடுத்துக் கொள்வோம் ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தியாகும் 10 ஷாப்ட்கள் விட்டத்தை ஒருமணி இடைவேளையில் அளவு எடுக்கிறோம் அங்கு 8 மணி நேர வேலை என்றால் எட்டு தடவை அளவு எடுக்கிறோம் இந்த சாம்பிள் அளவு எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் இந்த 10 ஷாப்ட்கள் என்பது சாம்பிள் அளவு ஒரு நாளைக்கு எட்டு மணி வேலை நேரத்தில் 8 தடவை எடுக்கிறோம் இந்த 10 ஷாப்ட்கள் என்பது ஒரு குரூப் ஒரு குரூப்பில் உள்ள 10 ஷாப்ட்கள் விட்டத்தின் அளவை எடுக்க வேண்டும் இந்த அளவுகளில் உள்ள வித்தியாசத்தில் வரம்பு அதாவது ரேஞ்ச் என்ன உண்மையில் ரேஞ்ச் என்றால் என்ன விட்டத்தின் அளவுகளில் அதிகபட்ச அளவுக்கும் குறைந்தபட்ச அளவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதே மாதிரி மற்றொரு குரூப்பில் உள்ள அளவுகளில் வித்தியாசம் என்ன இதை x பார் சார்ட் மற்றும் R சார்ட் களில் வரையலாம் இங்கு நாம் காண்பது R சார்ட் மட்டுமே இந்த ரேஞ்ச் எங்கு மாறுபடுகிறது உதாரணத்திற்கு அந்த நாளின் ஆரம்பத்தில் ரேஞ்ச் ஒருவிதமாக மாறுபடலாம் அந்த நாள் முழுவதும் எடுத்த அளவுகளிலும் ரேஞ்ச் மிக நெருக்கமாக இருக்க வேண்டும் இது எதைக் குறிக்கிறது என்றால் ஒரு அமைப்பை உருவாக்கும் பொழுது முதலில் உற்பத்தியாகும் ஷாப்ட் இன் அளவு அல்லது அந்த நாளில் ஷிப்ட் மாறும்போது எடுக்கப்படும் ஷாப்ட் விட்டத்தின் அளவுகளில் சில வேறுபாடுகள் இருக்கலாம் இந்த அனுமானத்தை இந்தச் சார்ட் மூலம் பெறமுடியும் இது குவாலிட்டி கண்ட்ரோலில் பயன்படுத்தப்படுகிறது இது அடுத்து நாம் பார்க்கப் போகும் குவாலிட்டி கண்ட்ரோல் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகியவை பற்றி படிப்பதற்காக தயாராகும் ஒரு உரை அடுத்து வருவது வேரீஅந்ஸ மாறுபாடு வேரீஅந்ஸ இவ்வாறு குறிக்கப்படுகிறது Variance σ2 i 1nn 1 இதில் x என்பது ஒரு தனிப்பட்ட மதிப்பு ஒரு சாம்பிள் அளவில் x என்பது ஒரு தனிப்பட்ட மதிப்பு X என்பது சராசரி n என்பது மதிப்புகளின் எண்ணிக்கை என்று எளிதான சூத்திரம் இங்கு பயன்படுத்தப்படுகிறது அடுத்து வருவது ஸ்டாண்டர்டு டீவீஏசன் திட்டவிலக்கம் திட்டவிலக்கம் என்பது σ என்று குறிக்கப்படுகிறது திட்டவிலக்கம் Standard deviation σ√σ2√Variance திட்டவிலக்கம் Standard deviation σ i 1n2n 1 திட்டவிலக்கம் என்பது டிஸ்பர்ஷன் அளவுகளில் அதிகமாக பயன்படுத்தப்படும் ஒன்றாகும் இதற்கு காரணம் அங்கு எண்களுடைய வித்தியாசங்களின் வர்க்கம் அதாவது டிஃபரண்ஸ்களின் ஸ்கொயர் பயன்படுத்தப்படுகிறது அந்த வித்தியாசம் சராசரிக்கு மேலாகவோ அல்லது கீழாகவோ அமையலாம் அதாவது மைய போக்கின் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ அமையலாம் உண்மையில் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் உள்ள விளைவை இது ஈடுகட்டுகிறது ரேஞ்ச் என்பது ஒரு சாதாரண நேரிடையான எண்கணித வேறுபாடாகும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் மற்ற டிஸ்ட்ரிபியூஷன்களில் இந்த திட்டவிலக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்இல் சராசரி மற்றும் திட்டவிலக்கம் என்ற இரு ஸ்டாடிஸ்டிக்ஸ் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து நாம் பொசிஷன் பற்றி பார்க்கலாம் டேட்டாவின் பொசிஷன் அதாவது டேட்டாவின் நிலை என்பது உண்மையில் கால் பகுதி மற்றும் சதவீதங்கள் வைத்து தீர்மானிக்கப்படுகிறது சதவீதங்கள் என்பது கால்பகுதியில் இருந்து மட்டுமே கொண்டுவரப்படுகிறது ஒரு டேட்டாவை மதிப்புகளின் எண்ணிக்கையில் பிரிக்கும் பொழுது உதாரணத்திற்கு டேட்டாவை நான்கு பகுதிகளாகப் பிரித்தால் ஒவ்வொரு பகுதியிலும் 25 சதவிகிதம் உள்ளது அதாவது n 20 என்று இருக்குமானால் இந்த மதிப்புகள் 5 5 5 5 என்று இருக்கும் n 20 என்பதில் இது முதலாம் மதிப்பு இது ஐந்தாவது இது பத்தாவது இது பதினைந்தாவது மற்றும் இது இருபதாவது என்று பிரிக்கலாம் இந்த ஒவ்வொன்றும் கால் பகுதி அதாவது குவார்டைல் என்று அழைக்கப்படுகிறது சதவீதம் 100 என்பதை 100 பகுதிகளாகப் பிரித்தால் 1 இங்கே வரும் 100 அங்கே வரும் 10 இங்கு வரும் 90 இங்கு வரும் இவைகளுக்கு இடையில் 50 வரும் இவை ஒவ்வொன்றும் சதவீதம் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு குவார்டைல் என்று மற்றொரு பெயர் உண்டு குவார்டைல் மற்றும் பர்சன்டைல் அதாவது கால் பகுதி மற்றும் சதவீதம் ஆகிய இரண்டை மட்டும் எடுத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் இவையிரண்டும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது குவார்டைல் என்பது எந்த எண்கள் ஆகவும் இருக்கலாம் மொத்த டேட்டாவையும் எத்தனை பகுதிகளாகவும் பிரிக்கலாம் உதாரணத்திற்கு 20 என்பதை 5 பகுதிகளாகப் பிரித்தால் இது 1 என்று ஆகிறது இது உண்மையில் முதலாவது என்று எடுத்துக்கொள்ளலாம் அதாவது முதலாவது எண் இதே மாதிரி இது நூறாவது எண் இது 90வது எண் ஆகவே முதலாவது மற்றும் இருபதாவது மதிப்பு இங்கு உள்ளது இதில் 1 முதல் 4 வரை நான்காவது எட்டாவது பன்னிரண்டாவது பதினாறாவது மற்றும் இருபதாவது என்று பிரித்தால் ஒவ்வொன்றும் குவார்டைல் என்பதாகும் பர்சன்டைல் என்பது 100 குவார்டைல் என்பது இந்த 4 குவார்டைல் எதுவாகவும் இருக்கலாம் இது இருபதாவது குவார்டைல் இதை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் இதை சொல்லுவது தான் டேட்டாவில் நிலை இந்த டேட்டாவின் நிலை என்பது பாக்ஸ் மற்றும் விஸ்கர் பிளாட் வரையும்போது பயன்படுத்தப்படுகிறது மேலும் வளைவு அதாவது ஸ்க்யூநிஸ கண்டுபிடிக்கவும் இது உதவுகிறது வளைவின் குணகம் வளைவின் அளவு ஆகியவற்றை கணக்கிடவும் இந்த குவார்டைல் மற்றும் பர்சன்டைல் ஆகியவை பயன்படுகிறது ஒரு உதாரணத்தை எடுத்து அதற்கு தீர்வு காண்போம் ஒரு மாதிரியில் 10 அளவீடுகள் கொண்ட ஒரு தொகுதியை எடுத்துக் கொள்வோம் அந்த மதிப்புகளை மில்லி மீட்டரில் குறித்துக் கொள்வோம் இங்கு n 10 Mean X Σxin 15 0315 0515 0315 0615 0315 0815 0310 15 05 மில்லிமீட்டர் இந்த அளவுகள் எல்லாம் ஏறுவரிசையில் வைத்துக்கொள்வோம் 03 15 03 15 03 15 05 15 05 15 06 15 08 15 08 மீடியனின் அளவு மீடியன் ஐந்தாவது மதிப்பு ஆறாவது மதிப்பு 2 15 0515 052 15 05 மில்லிமீட்டர் கண்டினியூஅஸ் டேட்டா மற்றும் டிஸ்கிரீட் டேட்டா என்பவற்றில் ஒரு சிறிய வித்தியாசம் உள்ளது இந்த உதாரணத்தில் கண்டினியூஅஸ் டேட்டாவில் மதிப்புகளின் எண்ணிக்கை இரட்டைப்படை ஆக இருக்கிறது எனவே ஐந்தாவது மற்றும் ஆறாவது பதிப்பு வெளி சராசரியை எடுத்துக் கொள்ள வேண்டும் சராசரி என்றால் அது ஏதாவது சிலவற்றை அடையாளம் காணக்கூடிய ஒன்றாகும் ஆக இங்கே மீடியன் என்பது 15 052 அதாவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது மதிப்பை கூட்டி இரண்டால் வகுத்து கிடைக்கும் 15 ஒருவேளை இந்த டேட்டாக்கள் முற்றிலும் டிஸ்கிரீட் ஆக இருந்தால் அங்கு 2 மீடியன் மதிப்புகள் உள்ளன ஆனால் இங்கு ஐந்தாவது மற்றும் ஆறாவது மதிப்புகளை கூட்ட முடியாது அடுத்து நாம் முகடு அதாவது மோடு கணக்கிடுவோம் இந்த முகடு கணக்கிட இந்த மதிப்புகள் ஒவ்வொன்றும் எத்தனை தடவைகள் மீண்டும் மீண்டும் வந்துள்ளது என்று பார்க்க வேண்டும் 15 03 15 06 மற்றும் 15 08 ஆகிய மதிப்புகளின் நிகழ்வெண் கண்டறிய வேண்டும் 03 என்ற மதிப்பு 4 தடவை மீண்டும் மீண்டும் வந்துள்ளது இங்கே நிகழ்வெண்ணை குறிப்பிட வேண்டும் 15 05 என்ற மதிப்பு 2 தடவை மீண்டும் மீண்டும் வந்துள்ளது 06 என்ற மதிப்பு 2 தடவை மீண்டும் மீண்டும் வந்துள்ளது 08 என்ற மதிப்பும் 2 தடவை மீண்டும் மீண்டும் வந்துள்ளது ஆக மதிப்புகள் மீண்டும் மீண்டும் வந்துள்ள எண்ணிக்கைகள் 4 2 2 2 எனவே இங்கு முகடு உள்ளது முகடு என்பது அதிகபட்ச நிகழ்வெண்ணை குறிப்பது எனவே இங்கு முகடு 15 03 ஆகும் ஆக முகடு என்பது நிகழ்வெண் உடைய மையப் புள்ளியை குறிப்பது உதாரணத்திற்கு 15 01 முதல் 15 08 வரை உள்ள மதிப்புகள் எடுத்துக்கொண்டால் அந்த மதிப்புகளின் நிகழ்வெண் ஆனது இவ்வாறு வேறுபடுகிறது அதாவது 15 03 என்ற மதிப்பு 3 தடவை மீண்டும் மீண்டும் வருகிறது அந்த நிகழ்வெண் என்பதை 1 2 3 4 என்று எடுத்துக்கொள்வோம் உண்மையில் 15 04 என்ற மதிப்பு 4 நான்கு தடவைகள் மீண்டும் வந்துள்ளது 15 05 என்பது 2 தடவை மீண்டும் வந்துள்ளது 15 06 என்பது 2 தடவை மீண்டும் 2 இந்த மாதிரியான நிகழ்வெண் இங்கு உள்ளது எனவே முகடு என்பது இங்கு உள்ளது அடுத்து நாம் சிதறல் டிஸ்பர்ஷன் அளவினை கணக்கிடுவோம் அதே மதிப்புகளை எடுத்துக் கொள்வோம் ஒரு சோதனையில் எடுக்கப்பட்ட டேட்டாவின் ரேஞ்ச் மற்றும் மிட்ரேஞ்ச் கண்டுபிடிப்போம் Range அதிகபட்ச மதிப்பு குறைந்தபட்ச மதிப்பு Range 15 0 8 15 03 0 05 mm Midrange அதிகபட்ச மதிப்பு குறைந்தபட்ச மதிப்பு n Midrange 15 032 15 055 mm ஏற்கனவே சொன்னதுபோல் இந்த விரிவுரையின் நோக்கம் நீங்கள் ஏற்கனவே மெட்ரிகுலேஷன் மற்றும் முதுநிலை பள்ளிகளில் படித்த புள்ளிவிவரங்களின் அடிப்படைக் கருத்துகளை நினைவு படுத்துவதற்கு மட்டுமல்ல ஆனால் இதற்கு எக்ஸெல் டூல் பயன்படுத்துவது பற்றி தெரிய வேண்டும் R டூல் என்பதையும் பயன்படுத்தலாம் நீங்கள் விரும்பினால் கோடிங் லாங்குவேஜ் பயன்படுத்துவதைப் பற்றி அல்லது சில அப்சர்வேஷன் இல் எளிய முடிவுகளை கணக்கிடுவது பற்றி சில குறிப்புகளை உங்களுக்குத் தர முடியும் ஆனால் இப்பொழுது எக்ஸெல் டூல் மட்டுமே பயன்படுத்துவோம் டேட்டாவை எக்ஸெல் சீட்டில் எடுத்துக்கொள்ளலாம் நீளம் மில்லி மீட்டரில் உள்ளது முதலில் இந்த டேட்டாவிற்கு 12 என்று நம்பர் கொடுப்போம் 1 மற்றும் 2ஐ ஒன்றாகவும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் முதலில் ஒரு செல்லை மட்டும் எடுத்துக் கொள்வோம் இதிலுள்ள பச்சை நிற பாக்ஸ்ஐ பயன்படுத்தி தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இப்படியே இந்த செல்லில் சென்டர்க்கு வரும் போது அங்கு இந்த மாதிரியான பிளஸ் இருக்கிறது இது செலக்ட் டூல் இந்த டூலை அப்படியே இழுத்துக் கொண்டு வந்தால் இந்த காலம்ன் செலக்ட் செய்யலாம் இதே மாதிரி இந்த சீட்டில் ரோ காலம்ன் மொத்த மேட்ரிக்ஸ் அல்லது நீங்கள் விரும்பியதை செலக்ட் செய்யலாம் இது செலக்ட் டூல் இது ஆரோ டைப் டூல் இது மூவ டூல் எந்த செல்லில் உள்ள மதிப்பையும் இதேபோல் நகர்த்த முடியும் நான் இதை பின்னாடி நகர்த்துகிறேன் இன்னொரு டூல் இங்கு உள்ளது இது ஃபார்முலா டிராக் டூல் இது சாதாரண பிளஸ் A2 என்ற ஒரு செல்லை தேர்ந்தெடுத்தால் அதில் காலம்ன் A ரோ 2 இந்த A2 செல்லை தேர்ந்தெடுத்து இங்கு இழுத்தால் நம்பர் 1 என்று வரும் ஃபார்முலா உண்மையில் கீழே உள்ள செல் வரைக்கும் வரும் ஆனால் 2 செல்களைத் தேர்ந்தெடுத்து கீழே இழுக்கலாம் இதன் வரிசை எண்ணை 1 முதல் 10 வரை என்று எடுத்துக்கொள்ளலாம் இது வெறும் வரிசை எண் மட்டுமே இந்த கணக்கீடுகள் பேனாவை வைத்து செய்யப்படும் சாதாரண கணக்கீடுகள் போன்றது இதே கணக்கீடுகளை இந்த எக்சல் சீட்டிலும் செய்யலாம் இந்த எக்சலில் மீடியன் எவ்வாறு கண்டுபிடிப்பது சராசரி எவ்வாறு கண்டுபிடிப்பது இவற்றை வேரியண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்டு டிவிஏஷன் கண்டறிவதற்கு இந்த எக்சலில் நேரடியான சூத்திரங்கள் உள்ளன இது பல்வேறு வகையில் பயன்படும் ஒரு டூல் உண்மையில் இந்த எக்ஸெல் டூலை ஆராய்ந்தால் எல்லாவிதமான ரெக்ரெஷன் மற்றும் அதுபோன்ற பல விஷயங்களை அதை வைத்து செய்ய முடியும் அதில் பெரிய அளவில் பல விஷயங்கள் உள்ளன இது ஒரு குறிப்பிட்ட விளக்கங்கள் மற்றும் வடிவமைப்பின் பல விஷயங்களை கொண்டுள்ளது ஒரு எளிதான கால்குலேஷன் செய்கிறேன் இந்த டேட்டாவின் சராசரியை கண்டுபிடிக்க வேண்டும் நான் இந்த செல்லை செலக்ட் செய்கிறேன் இதை AVE என்று எடுத்துக்கொள்வோம் இந்த செல்களை மொத்தமாக செலக்ட் செய்தால் அவைகளின் சராசரி இங்கு கிடைக்கிறது இந்த புள்ளிகள் நகர்வது இந்த செல்கள் செலக்ட் ஆவதை குறிக்கிறது என்டர் கீயை அழுத்தினால் அது சராசரியை கொடுக்கும் இங்கு மீன் என்று போடுகிறேன் இந்த சராசரியின் மதிப்பு 15 இதை சிவப்பு நிறமாக மாற்றுகிறேன் சராசரி மதிப்பு இங்கே உள்ளது மீடியன் மதிப்பையும் கண்டுபிடிக்கலாம் இந்த மதிப்புகளின் மீடியன் என்பதும் 15 05 இதேபோல் முகடு கண்டுபிடிப்போம் முகடு கண்டுபிடிக்க இங்கே வைத்தால் முகடு மதிப்பும் வருகிறது முகடு மதிப்பு 15 இந்த மதிப்புகள் எல்லாம் பார்த்தால் பேனாவை வைத்து கணக்கிட்ட சராசரி மீடியன் மற்றும் முகடு ஆகிய மதிப்புகளை போன்று மிகச்சரியான மதிப்புகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நிறங்களை பயன்படுத்துகிறேன் அடுத்து இந்த மதிப்புகளை ஏறுவரிசையில் அடுக்குவதற்கு நாம் என்ன செய்யலாம் இந்த மதிப்புகள் எல்லாவற்றையும் செலக்ட் செய்து பின்பு சார்ட் மற்றும் பில்டர் செய்தால் கிடைக்கும் சிறிய மதிப்பிலிருந்து பெரிய மதிப்பிற்கு வரிசைப் படுத்த முடியும் பத்தி அதாவது காலம்ன் Aஐ வரிசைபடுத்துகிறோம் இது எப்போதும் சிறியதிலிருந்து பெரியதாக வரிசைப் படுத்தப்படுகிறது பெரியதிலிருந்து சிறிய மதிப்பிற்கு வரிசைப்படுத்தும் பொழுது இந்த மதிப்புகள் எல்லாம் இங்கு மாறுகிறது 10 முதல் 1 வரை வரிசைப் படுத்தப் பட்டுள்ளது 10 உடன் தொடர்புடைய மதிப்பு 15 03 மட்டுமே நாம் எந்த மதிப்பையும் எடுக்கலாம் 5க்கு தொடர்புடைய மதிப்பு 15 03 3க்கு தொடர்புடைய மதிப்பு 15 08 இந்த கண்ட்ரோல் பிளஸ் அண்டு செய்தால் 3க்கு தொடர்புடைய மதிப்பு 15 08 பார்க்கலாம் காலம்ன் Bஐ வரிசைபடுத்துகிறோம் இதிலுள்ள மதிப்புகளை ஏறுவரிசையில் வைக்க வேண்டும் அதற்கு கஸ்டம் சார்ட் பயன்படுத்துகிறேன் கஸ்டம் சார்ட் என்பது காலம்ன் Aஐ சார்ட் செய்தது போல் அல்ல காலம்ன் B உள்ள மில்லி மீட்டரில் கொடுக்கப்பட்ட நீளத்தை சிறியதிலிருந்து பெரியதாக சார்ட் செய்யலாம் இப்பொழுது இந்த மதிப்புகள் ஏறு வரிசையில் உள்ளது நாம் ஏற்கனவே பார்த்ததுபோல் இதனுடைய மீடியன் கண்டுபிடிக்க வேண்டுமானால் அதாவது அந்தப் 10 மதிப்புகளை ஏறுவரிசையில் வரிசைப்படுத்தி அதனுடைய நடுவில் உள்ள மதிப்பை கண்டறிய வேண்டும் திட்ட விலக்கத்தை கண்டுபிடிக்கலாம் இதற்கு இரண்டாவது சூத்திரத்தை எடுத்துக்கொள்ளலாம் திட்ட விலக்கம் Standard deviation σ i 1n2n 1 இந்த கணக்கீடுகளை செய்வதற்கு இந்த பார்முலாவை எடுக்கப் போகிறேன் காலம்ன் B இல் B2 முதல் B11 வரை xi உள்ளது அதன் கூட்டுத் தொகையை இங்கே போடுகிறேன் நான் அதைக் கீழே நகர்த்துகிறேன் இந்த மதிப்பு சம் கூட்டுத்தொகை இங்கே Sum என்பதை வைத்து என்டர் செய்தால் அந்த மதிப்புகளின் கூட்டுத்தொகை வரும் இந்த மதிப்புகளின் கூட்டுத்தொகை 150 5 இந்த மதிப்புகளை ஸ்கொயர் செய்யலாம் B2ல் உள்ள மதிப்பை ஸ்கொயர் செய்தால் B22 15 இந்த ஹாட் குறியீடு அடுக்கு பவர் என்பதைக் குறிக்கிறது அதாவது ஒரு நம்பரின் பவர் B2 ஹாட் 2 என்பது B2 பவர் 2 அதாவது 2 B2 பவர் 3 என்பது 3 B2 பவர் 4 என்பது 4 அந்த மதிப்புகளை இங்கே வைக்கலாம் 2 226 8036 ஆகவே இந்த பார்முலாவை இங்கே இழுக்கிறேன் இந்த பார்முலா சரியா என்று பார்ப்போம் இது 3 இந்த 10 மதிப்புகளுக்கும் இந்த பார்முலாவை இழுக்கிறேன் இது xi ஸ்கொயர் இது x நான் இன்னொரு ரோவை எடுத்துக் கொள்கிறேன் இதில் இன்சர்ட் என்பதை செலக்ட் செய்கிறேன் இந்த xiக்கு மேலே ஒரு ரோவை கொண்டு வருகிறேன் இது xi ஸ்கொயர்டூ டெக்ஸ்ட் ராப் செய்கிறேன் டெக்ஸ்ட் xi ஸ்கொயர்டூ போல் கொண்டு வரும் இது xi ஸ்கொயர்டூ இன் கூட்டுத்தொகை அதாவது xi ஸ்கொயர்டூ மதிப்பு எல்லாம் கூட்டி வரும் இந்த பத்தியில் அந்த ஃபார்முலாவை இழுக்கிறேன் இந்த ஃபார்முலாவை இந்த B ரோவிலும் இழுத்துக் கொண்டு வரலாம் இது பெரிய ப்ளூ பாக்ஸ் இல் உள்ள B3 முதல் B12 வரையிலுள்ள மதிப்புகளின் கூட்டுத்தொகை இந்த பார்முலாவை இங்கே இழுத்தால் C காலம்ன் கூட இந்த பார்முலாவை கொண்டு வரலாம் அப்படிக் கொண்டுவந்தால் இந்த பெரிய ப்ளூ பாக்ஸ் இல் உள்ள C3 முதல் C12 வரையிலுள்ள மதிப்புகளின் கூட்டுத்தொகை ஆக xi ஸ்கொயர்டூ இன் கூட்டுத்தொகை கிடைத்திருக்கிறது இது xiஇன் கூட்டுத்தொகை இந்த பார்முலா xi இன் கூட்டுத்தொகைக்காக இது xi ஸ்கொயர்டூ இன் கூட்டுத்தொகைக்காக xi2இன் கூட்டுத்தொகை 2265 xiஐ ஸ்கொயர் செய்து அந்த ஸ்கொயர் செய்த மொத்தத்தையும் கூட்ட வேண்டும் இந்த இடத்தில் இருந்து இதை கீழே இழுக்கிறேன் அப்பொழுது ஸ்கொயர் செய்தவற்றின் கூட்டுத்தொகை வரும் இது இந்த மதிப்புகளின் ஸ்கொயர்க்கு சமம் இந்த பார்முலா x ஸ்கொயர் கூட்டுத்தொகை மைனஸ் மொத்த x ஸ்கொயர் கூட்டுத்தொகை இது உண்மையில் x ஸ்கொயரின் கூட்டுத்தொகை x ஸ்கொயர் கூட்டுத்தொகை மைனஸ் மொத்த x ஸ்கொயர் கூட்டுத்தொகைn அதாவது மொத்த வித்தியாசத்தை n 1 ஆல் வகுத்து கிடைப்பது இந்த பார்முலாவை பயன்படுத்தி x ஸ்கொயர் கூட்டுத்தொகை 2265 x ஸ்கொயரின் கூட்டுத்தொகைn n என்பது 10 இந்த மதிப்பு உண்மையில் x ஸ்கொயரின் கூட்டுத்தொகை மைனஸ் மொத்த x ஸ்கொயரின் கூட்டுத்தொகை n இந்த மதிப்புகளின் வித்தியாசம் அதாவது x ஸ்கொயர் கூட்டுத்தொகை மைனஸ் இது இந்த மதிப்பை இங்கே போடுகிறேன் இது x ஸ்கொயரின் கூட்டுத்தொகை மைனஸ் மொத்த x ஸ்கொயரின் கூட்டுத்தொகை என்ற மதிப்பிற்கு சமமானது இந்த மதிப்பு என்னவாக இருந்தாலும் வேரியண்ஸ் என்பது இந்த மதிப்பை n 1 ஆல் கிடைத்து வருவது நாம் கண்டுபிடித்த வேரியண்ஸ் 0 வேரியண்ஸ் என்பதை எக்சலில் உள்ள பார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடித்தால் என்ன கிடைக்கும் இந்த வேரியண்ஸ் கண்டுபிடிக்க வேரியண்ஸ் என்பதை எடுத்து குறுக்கு சோதனை செய்வோம் நாம் ஏற்கனவே வேரியண்ஸ்க்கு கண்டுபிடித்த இந்த வேரியண்ஸ்க்கும் வருகிறது வேரியண்ஸ் என்று கமெண்ட் செய்து அந்த பார்முலாவை வைத்தால் வேரியண்ஸ் கண்டுபிடிக்கலாம் இங்கே 10 ரீடிங் உள்ளது ஆயிரக்கணக்கான ரீடிங் கூட இதை பயன்படுத்தலாம் அப்படி ஆயிரத்தில் ரீடிங் இருந்தால் அதை துணை குழுக்களாக பிரிக்க வேண்டும் அதற்கு நிறைய கணக்கீடுகள் செய்ய வேண்டும் அது பேனாவை வைத்து செய்ய முடியாது இதற்கு இந்த எக்ஸெல் பயன்படுத்த வேண்டும் வேரியண்ஸ் போன்று திட்டவிலக்கம் என்பதையும் கண்டுபிடிக்கலாம் திட்டவிலக்கம் என்பது வேரியண்ஸ் இன் வர்க்கமூலம் முதலில் திட்டவிலக்கத்தின் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் இது இந்த மதிப்பின் வர்க்க மூலம் 0 004 இன் வர்க்கமூலம் SQRT என்பதை என்டர் செய்தால் கிடைப்பது 0 02 நாம் கண்டுபிடித்த திட்டவிலக்கத்தின் மதிப்பும் இதுதான் எக்ஸெல் பார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடித்தால் என்ன வரும் B3 முதல் B12 வரை உள்ள அதே மதிப்புகளை இங்கு எடுத்துக்கொள்வோம் இதில் ஸ்டாண்டர்டு டிவிஏஷன் பார்முலாவை எடுத்துக்கொண்டு திட்ட விலக்கம் கண்டுபிடித்தால் அதன் மதிப்பும் 0 நாம் ஏற்கனவே கண்டுபிடித்த திட்ட விலக்கம் மதிப்பும் 0 இதில் உள்ள வேரியண்ஸ் பார்முலாவை எடுத்துக் கொண்டு வேரியண்ஸ் கணக்கிட்டால் அதன் மதிப்பு 0 இது ஏற்கனவே நாம் கணக்கிட்ட மதிப்பு ஆகும் இதுதான் எக்ஸெல் இன் பயன்கள் இந்த எக்ஸெல் டூல் ஐ பயன்படுத்தி நாம் மேலும் கால்குலேஷன் செய்யமுடியும் அதைப்பற்றி அடுத்த பகுதியில் விரிவுரையில் பார்க்கலாம் இந்த எக்ஸெல் சீட்டை பயன்படுத்தி வேரியண்ஸ் வரைபடங்கள் எவ்வாறு வரையலாம் என்பதை பார்க்கலாம் இங்கு பல விளக்கப்படங்கள் சார்ட் உள்ளன இந்த சார்ட் ஐ திறந்தால் இது உண்மையில் ஒருவகையான பார் சார்ட் இங்கே அடுக்கப்பட்ட ஸ்டாக்ட் பார் நிற்கின்ற ஸ்டாண்டிங் பார் சிதறல் வரைபடம் கோடு வரைபடம் வட்டக்கோண வரைபடம் பை சார்ட் ஆகியவையும் உள்ளன அடுத்த பகுதியில் டேட்டா காட்சிப்படுத்துதல் பற்றி பார்ப்போம் பின்னர் சில வரைபடங்கள் வரைவதற்கு எக்ஸெல் ஐ பயன்படுத்துவோம்